மீண்டும் வருக கடைசி வகுப்பில் நாம் அமில கார சமநிலையைப் பார்த்துக் கொண்டிருந்தோம் இது அமில கார சமநிலையின் பொதுவான வினையாக நீங்கள் கருதினால் இங்கே இரண்டு அமிலங்கள் உள்ளன HA மற்றும் காரத்திலிருந்து உருவான இணை அமிலம் BH ஆகியவை ஆகும் இந்த இரண்டின் தொடர்புடைய அமிலத்தன்மையைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியமானது என்று நான் சொன்னேன் எனவே தொடர்புடைய அமிலத்தன்மையை கணிக்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 2 வழிகாட்டுதல் கொள்கைகள் உள்ளன நடுநிலை அமிலங்களுக்கு மிகவும் நிலையான இணை காரம் வலுவான அமிலத்தைக் குறிக்கிறது நேர்மின் அயனி அமிலங்கள் அதிக நிலையான அமிலம் பலவீனமான அமிலமாக இருக்கும் பின்னர் அமில வலிமையை பாதிக்கும் இந்த காரணிகள் அனைத்தையும் நாம் பார்த்தோம் நாம் கரைப்பானை பார்த்தோம் கரைப்பான் அயனியை மேலும் கரைப்பானேற்றமடைய செய்கிறது இந்நேர்வில் ஒரு நடுநிலை அமிலத்தின் அயனி அதிகமாக கரைந்தால் உங்களிடம் சிறந்த அமிலம் இருக்கிறது என்று அர்த்தம் அதேசமயம் அயனி செய்யப்பட்ட அமிலத்திற்கு அமிலம் அதிகமாக கரைப்பானேற்றமடைகிறது அது பலவீனமான அமிலமாக இருக்கும் எலக்ட்ரான்கவர்திறன் பற்றியும் நாம் பார்த்தோம் உங்களிடம் HX அமிலம் இருந்தால் X ன் எலக்ட்ரான்கவர்திறன் அதிகமாக இருந்தால் அமிலத்தன்மையாக இருக்கும் அமிலத்தன்மையை அதிகரிப்பதில் உடனிசைவு எங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம் உங்களிடம் ஒரு இணை காரம் இருந்தால் அது உடனிசைவு மூலம் நிலைப்படுத்தப்படலாம் பின்னர் நீங்கள் அமிலத்தன்மையின் முன்னேற்றத்தைக் காண்கிறீர்கள் பிணைப்பு வலிமையையும் நாம் பார்த்தோம் ஒரு தொகுதிக்குள் பிணைப்பு வலிமை குறைவதால் அமிலத்தன்மை அதிகரிக்கும் எனப் பார்த்தோம் எனவே X ஹாலஜன்களாக இருக்கும் HX ஐ ஒப்பிட்டுப் பார்த்தால் நீங்கள் பார்ப்பது HI ஆனது HF ஐ விட அதிகமாக இருக்கும் மேலும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அணுக்கள் இருக்கும்போது மட்டுமே இதை நாம் ஒப்பிட்டுப் பயன்படுத்தலாம் என்று நான் சொன்னேன் மின்முனைகவர்ச்சி விளைவை நாம் பார்த்தோம் அங்கு உங்கள் இணை காரத்துடன் நேர்மின் அயனி இனங்கள் இருந்தால் R இருந்தால் இணை காரத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறுவோம் பின்னர் நாம் இனக்கலப்பாக்கலைப் பார்த்தோம் அங்கு sp ஆனது sp2 ஐ விட அதிக அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கும் இது sp3 ஐ விட அதிக அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கும் மேலும் கடைசியாக நாம் பார்த்தது அரோமேட்டிக் தன்மையின் காரணமாக நிலைப்படுத்துதல் ஆகும் இது அமிலத்தன்மையை மேம்படுத்த வழிவகுக்கிறது அரோமேட்டிக் தன்மை இணை காரத்தை நிலைப்படுத்துவதால் அமிலத்தன்மை அதிகரிப்பது அல்லது pKa ஐக் குறைப்பதைக் காணலாம் எனவே முந்தைய வகுப்பில் இந்த காரணிகள் அனைத்தையும் நாம் பார்த்தோம் இப்போது நாம் பார்ப்பது அமில மற்றும் கார வினையூக்கியாகும் நாம் முக்கியமாக ப்ரான்ஸ்டெட் அமில கார வினையூக்கத்தைப் பார்ப்போம் ப்ரான்ஸ்டெட் அமில கார வினையூக்கம் என்பது புரோட்டான் அல்லது ஹைட்ராக்சைடு இருப்பதைக் குறிக்கிறது பொதுவாக புரோட்டான் H3O அல்லது புரோட்டானேற்றமடைந்த கரைப்பான் வடிவத்திலும் மற்றும் ஹைட்ராக்சைடும் காணப்படும் இங்கே என்ன நடக்கிறது என்பது வினைபடுபொருளுடனான தொடர்பு காரணமாக புரோட்டான் அல்லது ஹைட்ராக்சைடு வினைக்கான இடைநிலையின் ஆற்றலைக் குறைக்கிறது இதன் மூலம் உங்களுக்கு விரைவாக வினை நிகழ்கிறது எனவே இது ஒரு வினையூக்கியாக செயல்படுகிறது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நிச்சயமாக வினையின் முடிவில் புரோட்டான் அல்லது ஹைட்ராக்சைடு மீண்டும் உருவாக்கப்படுகிறது இவை ப்ரான்ஸ்டெட் அமில வினையூக்கிய வினைகள் என்று அழைக்கப்படுகின்றன நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் நீங்கள் அமிலம் அல்லது காரத்தை உட்கொள்ளும் உதாரணங்களும் இருக்கும் உங்களிடம் உங்கள் வினைபடுபொருள் H வினை நிகழ்ந்து உங்கள் விளைபொருளை நீங்கள் திரும்பப் பெறும்போது நீங்கள் H ஐ திரும்பப் பெறவில்லை அது ஏதோவொரு வகையில் விளைபொருளில் இணைக்கப்பட்டுள்ளது இந்நேர்வுகளில் இந்த வினைகள் அமில அல்லது கார ஊக்குவிக்கப்பட்ட வினைகள் என்று அழைக்கப்படுகின்றன உங்கள் அமிலம் அல்லது காரம் இறுதியில் மீண்டும் உருவாக்கப்படாததால் அவற்றை வினையூக்க வினை என்று அழைக்க முடியாது எனவே வகைப்பாட்டிற்கு அவை குறிப்பிட்ட வினையூக்கம் மற்றும் பொது வினையூக்கம் என வகைப்படுத்தப்படுகின்றன எனவே இந்த விதிமுறைகள் ஒவ்வொன்றின் அர்த்தம் என்ன அவை ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் முதலாவது குறிப்பிட்ட வினையூக்கமாகும் இப்போது பலர் குறிப்பிட்ட மற்றும் பொது என்ற வார்த்தையுடன் குழப்பமடைகிறார்கள் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது குறிப்பிட்ட பகுப்பாய்வில் புரோட்டான் பரிமாற்றம் நிகழ்ந்த பிறகு வினைவேகத்தை நிர்ணயிக்கும் படி நிகழ்கிறது எனவே வினைவேகத்தை நிர்ணயிக்கும் படியில் புரோட்டான் பரிமாற்றம் ஈடுபடவில்லை வினைவேகத்தை நிர்ணயிக்கும் படிக்கு முன்பே புரோட்டான் பரிமாற்றம் நிகழ்கிறது எனவே வேறுவிதமாகக் கூறினால் புரோட்டான் பரிமாற்றம் மிக வேகமாக இருக்கும் இப்போது ஒரு குறிப்பிட்ட அமிலம் என்பது என்ன குறிப்பிட்ட அமிலம் என்ற சொல்லுக்கு வினைக் கரைப்பானின் புரோட்டானேற்றப்பட்ட வடிவம் என்று பொருள் வினையில் எந்த அமிலத்தைச் சேர்க்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல புரோட்டானேற்ற கரைப்பான் மேம்பாட்டு காரணியாக அல்லது வினை இயக்கவியல் சமன்பாட்டில் காண்பிக்கப்படும் காரணியாகும் வினை கரைப்பானின் புரோட்டானேற்ற வடிவத்தால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் வினை கரைப்பானாக நீங்கள் நீரைப் பார்க்கிறீர்கள் என்றால் புரோட்டானேற்ற வடிவம் நிச்சயமாக H3O ஆக இருக்கும் இது ஒரு குறிப்பிட்ட அமிலம் DMSO வில் ஒரு வினை செய்ய நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் இது DMSO வின் அமைப்பு இந்த புரோட்டானேற்ற வடிவம் உங்கள் குறிப்பிட்ட அமிலமாகும் அசிட்டோநைட்ரைலில் ஒரு வினை செய்வதைப் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் இது உங்கள் குறிப்பிட்ட அமிலமாகும் மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் குறிப்பிட்ட அமிலம் வினை கரைப்பானின் புரோட்டானேற்ற வடிவம் நீங்கள் வினையில் வேறு எந்த அமிலத்தையும் சேர்க்கலாம் நீங்கள் சில சிறிய அளவு அமில அமிலத்தை சேர்க்கலாம் அது ஒரு பொருட்டல்ல முக்கியமானது வினை கரைப்பானின் புரோட்டானேற்ற வடிவம் மட்டுமே கரைப்பானின் புரோட்டானேற்ற வடிவத்திற்கு மட்டுமே இது மிகவும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் குறிப்பிட்ட காரம் என்பது வினை கரைப்பானின் இணை காரம் ஆகும் நீங்கள் சேர்க்கும் வேறு எந்த வெளிப்புற காரமும் இல்லை எனவே நீங்கள் நீரைக் கருத்தில் கொண்டால் இணைக் காரம் OH ஆக இருக்கும் நீங்கள் DMSO ஐப் பார்க்கிறீர்கள் என்றால் இணைக் காரம் கார்பேனயனாக இருக்கும் நீங்கள் அசிட்டோநைட்ரைலைப் பார்க்கிறீர்கள் என்றால் இணைக் காரம் இதுதான் எனவே இந்த குறிப்பிட்ட கரைப்பான்களில் நீங்கள் வினை செய்யும்போது இவை அனைத்தும் குறிப்பிட்ட காரங்கள் ஆகும் இப்போது அமிலம் அல்லது காரம் வேறு எந்த செறிவும் வினைவேகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதன் அர்த்தம் குறித்து ஆழமான புரிதலைப் பெற முயற்சிப்போம் இது வினை கரைப்பானின் புரோட்டானேற்ற வடிவம் மட்டுமே இதை எளிமையாக வைத்திருக்க நீரில் நிகழும் வினையைப் பார்ப்போம் நான் எளிமைக்காக நீரைத் தேர்ந்தெடுத்துள்ளேன் நீங்கள் வேறு எந்த கரைப்பானையும் தேர்வு செய்யலாம் அது அதே இயக்க வெளிப்பாட்டைக் குறைக்கும் இந்த வினையில் ஒரு அமிலம் புரோட்டானேற்ற நீருடன் தொடர்பு கொள்கிறது இது புரோட்டானேற்ற வினையை தருகிறது வினைபடுபொருளிலிருந்து விளைபொருளுக்கான வினையின் அடுத்த படி வினைவேகத்தை நிர்ணயிக்கும் படியாகும் இது ஒரு மெதுவான படி மற்றும் புரோட்டானேற்றம் வேகமாக நடைபெறுகிறது மேலும் மற்ற படிகள் அனைத்தும் வேகமானவை இது ஒரு குறிப்பிட்ட அமில வினையூக்கத்திற்கான ஒரு வகையான வெளிப்பாட்டைக் காணலாம் நான் மீண்டும் சொல்கிறேன் குறிப்பிட்ட அமில வினையூக்கத்திற்கு புரோட்டான் பரிமாற்றம் வேகமாக உள்ளது இது வினைவேகத்தை நிர்ணயிக்கும் படிக்கு முன் நிகழ்கிறது சரியா மற்றும் வினைவேகம் புரோட்டானேற்ற கரைப்பானை மட்டுமே சார்ந்துள்ளது இந்நேர்வில் இது H3O ஆக இருக்கும் இப்போது இதற்கான இயக்க வெளிப்பாட்டைப் பெறுவோம் உங்களுக்கு நினைவிருந்தால் நாம் இயக்கவியலைப் படிக்கும்போது வேக விதிகளைப் பார்த்துக் கொண்டிருந்தோம் எனவே வேக விதிகளைப் பார்க்கும்போது அணைவு வினைகளுக்கான வேக விதிகளை நாம் செய்துள்ளோம் இதற்கான வேக விதிகளைப் பெற முயற்சிப்போம் இந்நேர்வில் அதை எளிமைப்படுத்த வினைவேகத்தை நிர்ணயிக்கும் படியிலிருந்து தொடங்குவோம் எனவே வினைக்கான வேகம் k ஆல் வழங்கப்படும் இது இந்த செயல்முறைக்கான RH செறிவின் வேக மாறிலி வேக விதிகளை நாம் படித்தவற்றின் அடிப்படையில் இது வேக வெளிப்பாடாகும் இப்போது நாம் வழக்கமாகச் செய்வது நாம் திரும்பிச் சென்று R மற்றும் H3O அடிப்படையில் RH ஐ வெளிப்படுத்த முயற்சிக்கிறோம் நான் உங்களுக்கு ஒரு குறிப்பை தருகிறேன் இறுதி வெளிப்பாட்டை உங்களுக்கு தருகிறேன் ஆகவே dt யின் விகிதம் dP வேக வெளிப்பாடு இதன் மூலம் வழங்கப்படுகிறது தொகுதியில் வேக மாறிலி k உள்ளது இது R H3O மற்றும் பகுதியில் உங்களிடம் உள்ள சொல் RH இன் அமில பிரிகை மாறிலி எனவே இந்த தகவலுடன் உங்கள் திரையை கவனமாகப் பார்க்க வேண்டும் மேலும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த படிவத்திலிருந்து இதைப் பெற முயற்சிக்கிறேன் எனவே இடைநிறுத்தப்பட்ட பொத்தானை அழுத்தி என்னுடன் வேலை செய்யத் தொடங்குவதற்கு முன் இந்த வருவித்தலை நீங்களே செய்யும்படி நான் உங்களிடம் கேட்டேன் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்குச் சொன்னது போல கற்றுக்கொள்வதற்கான சிறந்த வழி உங்களை நீங்களே பயிற்சி செய்வதாகும் நீங்கள் பயிற்சி செய்தவுடன் என்னுடன் ஒப்பிடுவதன் மூலம் உங்கள் பதில்களை சரிபார்க்கலாம் பயிற்சி செய்யும் போது நீங்கள் என்ன தவறு செய்கிறீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் மேலே சென்று இதனை செய்ய முயற்சிக்கவும் உங்கள் பதில்களை இப்போது சரிபார்க்கலாம் எனவே வரையறையின்படி RH இன் பிரிகை மாறிலி Ka இந்த சமன்பாட்டைக் கையாளுகிறது எனவே நீங்கள் R H3O ஐ வழங்கும் RH நீரைப் பார்க்கிறீர்கள் இந்த செயல்முறைக்கு இது Kசமநிலையாக இருக்கும் இப்போது இந்த செயல்முறைக்கான Kசமநிலை RH3ORH ஆல் வழங்கப்பட்டுள்ளது நாம் இதைச் செய்துள்ளோம் நீங்கள் இடதுபுறத்தில் நீரை எடுத்து விட்டால் கிடைப்பது Ka அல்லது பிரிகை மாறிலி RH3O RH ஆல் வழங்கப்படும் எனவே வேறுவிதமாகக் கூறினால் RH ஐ எழுத அது RH R H3O KaRH ஆக இருக்கும் இப்போது இந்த சமன்பாட்டில் RH இன் மதிப்பை நான் பதிலிட இந்த சமன்பாட்டை 1 என்று அழைப்போம் வேகம் dPdt kRH3OKaRH க்கு சமம் எனவே இப்போது இந்த வினைக்கான வேக விதியை நாம் பெற்றுள்ளோம் இது ஒரு அமிலத்தால் வினையூக்கப்படுத்தப்படுகிறது இதில் புரோட்டான் பரிமாற்ற படி வேகமாக உள்ளது மற்றும் வினைவேகத்தை நிர்ணயிக்கும் படிக்கு முன் நிகழ்கிறது இப்போது இங்கே என்ன பார்க்கிறீர்கள் வேகவிதியைப் பார்க்கும்போது குறிப்பிட்ட அமில RH க்கு அமில பிரிகை மாறிலி ஒரு மாறிலி R இன் செறிவு உங்கள் வினைபடுபொருள் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் அமிலத்துடன் தொடர்புடைய எந்த வார்த்தையும் உங்களிடம் இல்லை எனவே உங்களிடம் இருப்பது அடிப்படையில் இதைச் சொல்லலாம் இது kobserved என்று சொல்லுங்கள் இது இங்கே H3O ஆக இருக்கும் புரோட்டானேற்ற கரைப்பானின் செறிவைப் பொறுத்தது இப்போது நான் இதில் ஒரு சிறிய அளவு அசிட்டிக் அமிலத்தை சேர்த்தால் என்னவாகும் நான் அசிட்டிக் அமிலத்தைச் சேர்த்தால் H3O க்கு பதிலாக அங்கே அசிட்டிக் அமிலம் இருக்கும் என்று நீங்கள் கூறுவீர்கள் அது வித்தியாசமாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் குறிப்பிட்ட அமில வினையூக்கத்தின் வரையறையின் அடிப்படையில் உங்களுக்கு குறிப்பிட்ட அமில வினையூக்கம் உள்ளது ஏனெனில் வேகம் H இன் செறிவை மட்டுமே சார்ந்துள்ளது இது வினை ஊடகத்தின் pH ஐப் பொறுத்தது எனவே வினை ஊடகத்தின் pH ஐ பராமரிக்க நீங்கள் அடிப்படையில் வினை வேகத்தை பராமரிக்கிறீர்கள் இப்போது நீங்கள் என்னுடன் வாதிட்டால் நான் இப்போது கொஞ்சம் அசிட்டிக் அமிலத்தை சேர்க்கிறேன் இப்போது கூடுதல் வார்த்தையைச் சேர்த்துள்ளோம் இது HA சரியா நீங்கள் அசிட்டிக் அமிலத்தைச் சேர்க்கிறீர்கள் என்றால் கேள்வி என்னவென்றால் இப்போது இது குறிப்பிட்ட அமில வினையூக்கத்தைப் பின்பற்றுமா இப்போது இந்த படி மீண்டும் வேகமாக உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் வேகமானவை எனவே இங்கு இருப்பது அசல் வரையறையை அடிப்படையாகக் கொண்டது வினைவேகத்தை நிர்ணயிக்கும் படிக்கு முன் புரோட்டான் பரிமாற்றம் நிகழ்கிறது வரையறையின்படி அவர்கள் குறிப்பிட்ட அமில வினையூக்கத்தைப் பின்பற்ற வேண்டும் இப்போது நாம் கணித ரீதியாகப் பார்ப்போம் அது உண்மையா எனவே முந்தையதைப் போலவே வேகவிதியும் kRH ஆல் வழங்கப்படும் என்று நீங்கள் எழுதுவீர்கள் ஏனென்றால் வினைவேகத்தை நிர்ணயிக்கும் படியில் இதுதான் ஈடுபடுகிறது இல்லையா A என்பது முதல் வினையின் ஒரு துணை விளைபொருள் எனவே அது காண்பிக்கப்படாது RH செறிவால் வேகம் தீர்மானிக்கப்படுகிறது இப்போது R மற்றும் HA அடிப்படையில் RH ஐ எழுத முடியுமா என்று பார்ப்போம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இங்கே ஊடகமாக நீர் இருக்கிறது இது HA ஆனது H மற்றும் A- ஆக சிதைவதற்கு மட்டுமல்ல அதை விட சற்றே அதிக ஈடுபாடு உள்ளது நீங்கள் இங்கே நீரை அறிமுகப்படுத்த வேண்டும் இது இறுதி வெளிப்பாடு இது முதல் சமநிலையின் அடிப்படையில் வேகத்தைப் பற்றி பேசலாம் K சமநிலை மற்றும் HA அமிலத்தின் பிரிகை மாறிலி ஆகும் மீண்டும் இதைப் பெற முயற்சிப்போம் இதை முதலில் நீங்களே பெறச் சொல்வேன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் திரையில் இடைநிறுத்தப்பட்ட பொத்தானை அழுத்தி இந்த வெளிப்பாட்டை நீங்களே பெற முயற்சிக்க வேண்டும் எனவே உங்களிடம் பதில் இருக்கிறதா என்று பார்ப்போம் இங்கே மீண்டும் முதலில் அதை சமநிலை மாறிலியின் அடிப்படையில் எழுத முயற்சிப்போம் எனவே வினைக்கான சமநிலை மாறிலி RH A R HA ஆல் வழங்கப்படுகிறது இதைப் பொறுத்தவரை உங்களிடம் இருப்பது RH Kequilibrium R HAA எனவே இது இந்த 2 சொற்களை கவனித்துக்கொள்கிறது இது ஏற்கனவே உள்ளது இப்போது நாம் HAA ஐ எழுத விரும்புகிறோம் இந்த விகிதம் HA அமிலம் பிரிகையடைவதால் தீர்மானிக்கப்படுகிறது எனவே KaHA எனவே நீங்கள் பார்க்கும் சமன்பாடு HA நீர் உங்களுக்கு A H3O ஐத் தருகிறது இதுதான் உங்களுக்கு HA என்ற அமிலத்தினை பிரிகையடைய செய்கிறது இப்போது Ka மதிப்பு A H3OHA ஆல் வழங்கப்படுகிறது Ka என்ற வார்த்தையில் நீரின் செறிவு சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்க எனவே இப்போது உங்களிடம் இந்த சொல் இருப்பதால் நீங்கள் HAA H3OKaHA என்ற விகிதத்தைப் பெறுகிறீர்கள் எனவே இந்த சமன்பாட்டில் நான் RH மற்றும் இந்த HAA இன் மதிப்பை பதிலிட நான் பெறுவது நீங்கள் இங்கே வைத்திருக்கும் இறுதி சமன்பாடாகும் எனவே இங்கே நீங்கள் K சமநிலைக்கு மாற்றாக R மற்றும் HAA H3OKaHA ஆல் வழங்கப்படுகிறது இப்போது நீங்கள் இங்கே என்ன கவனிக்கிறீர்கள் ஒரு வெளிப்புற காரத்தை சேர்த்துள்ள போதிலும் இங்கே மீண்டும் நீங்கள் R இல் கவனித்த முந்தைய வடிவத்திற்கு இது குறைகிறது எனவே இது அடிப்படையில் வினையின் pH ஐப் பொறுத்தது மற்றும் உங்கள் வினைக் கரைப்பான் என்ன நீர் மற்றும் புரோட்டானேற்ற நீர் வடிவம் H3O ஆகும் ஆகவே வினைவேகத்தை நிர்ணயிக்கும் படிநிலைக்கு முன்னர் புரோட்டான் பரிமாற்றம் விரைவாக நிகழும் ஒரு வினை உங்களுக்கு இருக்கும் போதெல்லாம் குறிப்பிட்ட அமில வினையூக்கம் காணப்படுவதாக கணித ரீதியாக இங்கு பெறப்பட்டிருக்கிறோம் இப்போது நீங்கள் குறிப்பிட்ட அமில வினையூக்கத்தைப் பற்றிய புரிதலைக் கொண்டுள்ளீர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் குறிப்பிட்ட கார வினையூக்கத்திற்கான அதே வருவித்தலை நீங்கள் செய்ய விரும்புகிறேன் இங்கே மீண்டும் நாம் பார்ப்பது என்னவென்றால் இது வேகமாறிலியாக இருக்கும் இது k என வழங்கப்படும் இங்கே மீண்டும் காரம் வினைவேகத்தை நிர்ணயிக்கும் படியுடன் ஒப்பிடும்போது காரம் மிக வேகமாக புரோட்டானேற்றமடைகிறது எனவே வேகம் k R ஆல் வழங்கப்படுகிறது சரியா இப்போது நீங்கள் காரத்தினை R என எழுதலாம் முந்தைய காட்சியில் நாம் செய்ததைப் போலவே அதாவது அசிட்டிக் அமிலம் நீரில் சேர்த்ததைப் போல் இங்கே மீண்டும் நீரில் ஒரு காரத்தை சேர்த்துள்ளோம் எனவே இதுதான் உங்கள் இறுதி வெளிப்பாடு போல வரும் RH மற்றும் H3O ஆகியவற்றின் செறிவுக்கு RH இன் அமில பிரிகை மாறிலியின் அடிப்படையில் இதை மீண்டும் எழுதுகிறோம் நீங்கள் மேலே சென்று இதை விரைவாக பெறலாம் முந்தைய உதாரணத்தை நாம் பார்த்துள்ளோம் நீங்கள் இந்த வருவித்தல் மிகவும் விரைவாக செய்ய வேண்டும் எனவே நாம் விரைவாக மேலே சென்று இந்த வருவித்தலைச் செய்வோம் இங்கே உங்களிடம் இருப்பது விளைபொருள் உருவாவதற்கான வேகம் இந்த வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது நீங்கள் RH இன் பிரிகையடைதலை பார்க்கும்போது RH நீர் உங்களுக்கு R H3O ஐக் கொடுக்கும் இப்போது RH இன் Ka ஆனது தொகுதியில் R H3O மற்றும் பகுதியில் உங்களிடம் RH இதில் நீர் சேர்க்கப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் R ஐ எழுதலாம் R KaRH RH H3O எனவே நீங்கள் அதை மேலே உள்ள சமன்பாட்டில் பதிலிடவும் இந்த மதிப்பை இந்த சமன்பாட்டில் பதிலிட வேகத்திற்கான இறுதி சமன்பாட்டைப் பெறுவீர்கள் இங்கே மீண்டும் வேகம் காரத்தின் செறிவைப் பொறுத்தது அல்ல என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆகவே வேகவிதியை பெறுவதன் மூலம் மீண்டும் நாம் முன்னர் கற்றுக்கொண்ட ஒரு கருத்தாக்கத்துடன் எவ்வாறு இணைக்கிறோம் என்பதைப் பார்த்தோம் இது வினைகளுக்கான பெறப்பட்ட வேக விதிகளாகும் ஆகவே இந்த குறிப்பிட்ட அமிலம் அல்லது குறிப்பிட்ட காரம் வினையூக்கத்திற்கு வேக விதிகளை நாம் பெறும்போது வினை வேகத்தை நிர்ணயிக்கும் படிக்கு முன் புரோட்டான் பரிமாற்றம் விரைவாக நிகழுவதால் அமிலம் அல்லது காரத்தின் செறிவு சார்ந்து இருப்பதை நீங்கள் காணவில்லை இயக்கவியல் குறிப்பிட்ட அமிலம் அல்லது குறிப்பிட்ட காரத்தை மட்டுமே சார்ந்துள்ளது இது புரோட்டானேற்ற கரைப்பான் எனவே இப்போது நீங்கள் பார்த்தால் இந்த கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் மிக எளிமையான வரைபடத்தை உருவாக்க நான் உங்களிடம் கேட்கிறேன் இங்கு HA என்பது நீங்கள் நீரில் சேர்க்கும் அமிலம் இது கரைப்பான் கொண்டு குறிப்பிட்ட அமில வினையூக்கத்தை செய்யும்போது இப்போது kobserved க்கு எதிராக HA இன் செறிவு வரைபடம் மூலம் நீங்கள் என்ன காண்கிறீர்கள் உங்கள் திரையில் கேள்வி உள்ளது என்பதை நான் மீண்டும் கூறுகிறேன் எனவே நீங்கள் இடைநிறுத்தப்பட்ட பொத்தானை அழுத்தி உங்கள் குறிப்பேடுகளில் வரைபடம் எப்படி இருக்கும் என்று எழுதலாம் எனவே இந்த பதில் உங்களிடம் சரியானதா என்று பார்ப்போம் ஆகவே நீங்கள் ஒரு kobserved க்கு எதிராக HA இன் செறிவு வரைபடம் வரைய நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் வரைபடம் ஒரு நேர்க்கோடாக இருக்கும் நான் சொன்னது போல் இது HA இன் செறிவைப் பொறுத்தது அல்ல ஆதலால் இது ஒரு நேர்க்கோடாக இருக்கும் எனவே இது pH 2 இல் உள்ள வரைபடம் என்று சொல்லலாம் இப்போது நான் pH 6 அல்லது 7 இல் அதே வினையை செய்தால் சரி நான் ஒரு pH 7 இல் அதே வினை செய்கிறேன் இந்த வரைபடத்தில் என்ன நடக்கும் நீங்கள் இதைப் பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே நான் அதே வினை செய்யும் போது நீங்கள் வரைபடத்தை வரைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் இப்போது நான் pH ஐ வேறுபடுத்துகிறேன் எனக்கு pH 7 உள்ள வரைபடம் எப்படி இருக்கும் மீண்டும் இது ஒரு நேர்க்கோடாக இருக்கும் ஏனெனில் இது HA இன் செறிவில் வேறுபடுவதில்லை ஆனால் இப்போது kobserved pH 7 இல் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ pH 7 ஆகவோ இருக்கிறது நீரில் வினை நிகழ்ந்தால் புரோட்டானேற்ற கரைப்பான் செறிவு H3O ஆகும் PH 7 இல் pH 2 ஐ விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்குமா pH 2 உடன் ஒப்பிடும்போது pH 7 குறைவான அமிலத்தன்மை கொண்டது எனில் இதில் H3O இன் செறிவு குறைவாக இருக்கிறது சரியா pH 2 அதிக அமிலத்தன்மை கொண்டது எனவே என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு குறைந்த kobserved மதிப்பு கிடைக்கும் ஆனால் மீண்டும் அது இன்னும் ஒரு நேர்க்கோடாக இருக்கும் எனவே இது pH 7 இல் சரியாக இருக்கும் இப்போது நீங்கள் சிந்திக்க விரும்புகிறேன் ஒரு குறிப்பிட்ட கார வினையூக்கத்திற்கு kobserved க்கு எதிராக B ஆகியவற்றின் வரைபடம் என்ன இருக்கும் எனவே நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட அமில வினையூக்கத்தைப் பார்த்தோம் இங்கே இப்போது B செறிவுக்கு க்கு எதிராக kobserved வரைபடம் வரையுங்கள் இது எப்படி இருக்கும் மீண்டும் pH 2 மற்றும் pH 7 உடன் தொடங்குவோம் இப்போது இந்த உதாரணம் இடதுபுறத்தில் இருப்பதால் நீங்கள் மேலே சென்று 2 pH களை pH 2 மற்றும் pH 7 க்கு வரையலாம் எனவே நீங்கள் பார்ப்பது pH 2 இல் உள்ளது இந்நேர்வில் நீங்கள் குறைந்த வேகத்தைக் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் வெளிப்பாட்டை நினைவில் வைத்திருந்தால் இந்நேர்வில் H3O ன் செறிவு உங்கள் பகுதியில் இருந்தது நாம் ஒரு கார வினையூக்கிய வினைகளைப் பார்க்கிறோம் எனவே H இன் அதிகப்படியான செறிவு உங்களுக்கு உதவாது எனவே kobserved pH 2 இல் குறைவாக இருக்கும் மீண்டும் வரையறையால் குறிப்பிட்ட கார வினையூக்கம் இது ஒரு நேர்க்கோடாக இருந்தது என்று நமக்கு சொல்கிறது B இன் செறிவுடன் இது மாறுபடாது மேலும் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் அது அதிக pH இல் அதிகமாக இருக்கும் எனவே நீங்கள் இங்கே ஒரு முழுமையான சுவிட்சைக் காண்கிறீர்கள் அங்கு நீங்கள் குறிப்பிட்ட கார வினையூக்கத்தைச் செய்யும்போது kobserved மதிப்பு அதிக pH இல் அதிகமாக இருக்கும் இந்த வகுப்பை முடிப்பதற்கு முன்பு நீங்கள் சிந்திக்க நான் விரும்பும் கடைசி விஷயம் என்னவென்றால் குறிப்பிட்ட அமில வினையூக்கத்தின் விஷயத்தில் log kobserved எப்படி pH உடன் மாறுபடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எனவே நினைவில் கொள்ளுங்கள் இப்போது உங்கள் X அச்சில் உங்களுக்கு pH உள்ளது மற்றும் HA அமிலத்தின் செறிவு இல்லை எனவே pH உடன் இது எவ்வாறு மாறும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் முந்தைய காட்சியில் நாம் கண்ட குறிப்பிட்ட அமில வினையூக்கத்திற்கு குறைந்த pH க்கு உங்களிடம் அதிக kobserved உள்ளது மேலும் அதிக pH க்கு நீங்கள் குறைந்த kobserved உள்ளது PH அதிகரிப்பதால் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் இந்த மதிப்பு குறையும் சரியா நீங்கள் குறிப்பிட்ட கார வினையூக்கத்தைப் பார்த்தால் சரியான எதிர் போக்கைக் காண்பீர்கள் நீங்கள் kobserved பார்ப்பது என்னவென்றால் pH அதிகரிக்கும் போது kobserved மதிப்பு அதிகரிக்கும் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் இது -1 இன் சாய்வைக் கொண்டிருக்கும் மேலும் இது 1 சாய்வைக் கொண்டிருக்கும் எனவே நாம் இங்கே நிறுத்துவோம் அடுத்த வகுப்பில் நாம் பொதுவான அமிலம் மற்றும் காரப் பகுப்பாய்வைப் பார்ப்போம் மேலும் குறிப்பிட்ட அமில வினையூக்கத்தையும் குறிப்பிட்ட கார வினையூக்கத்தையும் நீங்கள் உண்மையில் காணக்கூடிய வினைகளைப் பார்ப்போம் நன்றி மற்றும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்